கியர்ஸ் மெட்ராலஜி பகுதி 2இல்2 கருவியின் தடிமனை அளவிடுவதிலிருந்து தொடங்குவோம் கீயரை பொருத்தவரை நாம்டீத் இன் தடிமனை அளவிடுகிறோம் இது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆகும் இங்கே இதை நாம் அளவிட வேண்டும் இங்கே டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் உள்ளது இதனை பயன்படுத்தி டூத் தடிமனை கண்டறிய உள்ளோம் டூத் தடிமன் ஆனதுபல எண்ணிக்கையிலான டீத் களின் க்ரோடல் தொலைவினை அளவிடுவதன் மூலம் அளவிடப்படுகிறது இந்த அளவீடானது டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் மூலம் செய்யப்படுகிறது இது ஃபிளான்ஜ் மைக்ரோமீட்டர் என அழைக்கப்படுகிறது பல எண்ணிக்கையிலான டீத் களின் க்ரோடல் தொலைவினை அளவிட முயற்சிக்கிறோம் இங்கே நாம் ஒரு டீத் ஐ எடுக்கவில்லை நாம் பல டீத் களின் சராசரியை கண்டறிய முயற்சிக்கிறோம் உதாரணமாக நாம் 1 2 3 4 என்ற டீத் களை எடுப்போம் அடுத்து நாம் 2 3 4 5 என்ற டீத் களை எடுப்போம் அடுத்து நாம் 3 4 5 என இவ்வாறு எடுப்போம் எனவே இது அடுத்தடுத்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எனவே நீங்கள் 3 அல்லது 4 முறை அளவிடுகிறீர்கள் டூத் தடிமன் ஆனதுபல எண்ணிக்கையிலான டீத் களின் க்ரோடல் தொலைவினை அளவிடுவதன் மூலம் அளவிடப்படுகிறது இந்த அளவீடானது டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் மூலம் செய்யப்படுகிறது இது ஃபிளான்ஜ் மைக்ரோமீட்டர் என அழைக்கப்படுகிறது இந்த அளவீடு ஆனது பேஸ் டேன்ஜன்ட் முறை மூலம் செய்யப்படுகிறது எனவே நாம் மைய கோட்டை எடுக்கிறோம் பிறகு அதன் டேன்ஜன்டை எடுக்கிறோம் க்ரோடல் ஆனது A B மற்றும் C பிறகு A 1 B 1 மற்றும் C 1 அடுத்தது A 2 B 2 C 2 என செல்கிறது எனவேடூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் அளவீட்டில் நாம் A மற்றும் C ஐ எடுக்க முயற்சிப்போம் இது AC க்குச் சமமாகும் எனவே பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் AC A1 C1 A2 C 1 Ao Co BD angle of arc BD × Rb where Rb is the radius of base circle இந்த கணக்கை எடுத்து பின்னர் அதனை தீர்க்க முயற்சிப்போம் 3 டீத் களுக்கு இடையே உள்ள தொலைவை அளவிட டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது மூன்று சோதனைகள் நடத்தப்பட்டு சராசரி மதிப்பானது 31 120 millimeter என கணக்கிடப்படுகிறது பின்வரும்டேட்டா க்கள் பயன்படுத்தப்படுகின்றன டீத் எண்ணிக்கை 32 டெடெண்டம் சர்க்கிள் டயாமீட்டர் 136அழுத்தக்கோணம் 20 ஸ்பேன் ஆஃப் மெஷர்மென்ட் 3 பிறகு அளவீட்டின் சதவீத பிழையை தீர்மானிப்போம் எனவேசதவீத பிழை இந்த கணக்கில் சரிசெய்யப்பட்டுள்ளது நாம் இதனை டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் மூலம் செய்தோம் இதுபிழை ஐ கண்டறிய பயன்படுகிறது கியர் இன்ஸ்பெக்சன் இன் கலப்பு முறையானது பார்க்கிங்சன் கியர் டெஸ்டர் Parkinson's Gear Tester மூலம் செய்யப்படுகிறது மற்றும் இவ்வாறு கியர் டெஸ்டிங் செய்யப்படுகிறது எனவே இங்கே நீளம் உள்ளது மற்றும் டயல் கேஜ் ஆனது விலகலை அளவிடப்பயன்படுகிறது உங்களிடம் இரண்டு கியர் உள்ளது நீங்கள் அதனை மெஷ் செய்து பார்க்கலாம் ஆய்வு செய்யப்படும் கியர் ஆனது மாஸ்டர் கியர் உடன் மெஷ் செய்யப்படுகிறது இந்த இரண்டு கியர்களும் நிலையான கியருடன் மெஷ் செய்யப்படுகிறது மற்றும் டயல் இன்டிகேட்டர் ஆனது ரேடியல் பிழையை கண்டறிகிறது இந்த இரண்டு கியர்களும் மாண்ட்ரெல்களில் பொருத்தப்பட்டுள்ளன இது இயந்திரத்தில் கியரை துல்லியமாக ஏற்ற உதவுகிறது பரிசோதனையில் டயல் இன்டிகேட்டர் முதலில் கியரில் இல் உள்ள முறைகேடுகளை அளவிடும் ரன்அவுட் டூத் முதல் டூத் வரை உள்ள இடைவெளி ப்ரோபைல் வேரியேஷன் ஆகியவற்றின் காரணமாக ஏற்படும் கலப்பு பிழையை அளவிட டயல் இன்டிகேட்டர் இன் ஹை ரெஷலுஷன் பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் இது கியர் பரிசோதனையின் கலப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது எனவேரன்அவுட் டூத் முதல் டூத் வரை உள்ள இடைவெளி ப்ரோபைல் வேரியேஷன் போன்ற பிழைகளை நாம் அளவிடுகிறோம் இது காம்போசைட் கிர் இன்ஸ்பெக்சன் டிவைஸ் மூலம் கண்காணிக்கப்படுகிறது எனவே இது பார்கின்சன் கியர் டெஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட விரிவுரையில்நாம் பார்த்ததை ரீகேப் செய்வோம் முதலில் நாம் கியரின் வகைகள் மற்றும் கியரின் டெர்மினாலஜிஸ் ஆகியவற்றை பார்த்தோம் ஸ்பர் கியரின் வெவ்வேறு வகையான பிழைகள்ரன் அவுட் ஸ்பர் கியர் ஆனது எளிமையான கியர் மற்றும் நாம் மற்ற வகைகளை பற்றியும் புரிந்து கொண்டோம் இவற்றிற்கு இடையே சிறிய வேறுபாடு உள்ளது எடுத்துக்காட்டாகஹெலிக்ஸ் இல் டித் ஆனது கோணத்தில் உள்ளது கியர் உறுப்புகளின் பல்வேறு அளவிடும் முறைகளை நாம் பார்த்தோம் மேலும் கியர் அழுத்தமானது கியர் ப்ரோபைலை அளவிட பயன்படுகிறது நாம் ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் ஐ பயன்படுத்துகிறோம் இது கம்பரட்டர் தொழில் நுட்பத்தில் ஒன்றாகும் கியர் ஆனது கண்ணாடி தட்டின் மேலே வைக்கப்படுகிறது பிறகு அடிப்பகுதியிலிருந்து வரும் ஒளியானது ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது நம்மிடம் லென்ஸ் உள்ளது இந்த லென்ஸ் மூலம் ஸ்க்ரீனின் மேல் பகுதியில் நாம் ப்ரொஜெக்ட் செய்யலாம் இந்த ஸ்கிரீன் ஆனது நமது தேவைக்கு ஏற்றவாறு இதனை பெருக்குகிறது நம்மிடமுள்ள மாஸ்டர் ஆனது நிழலின் மேலே வைக்கப்படுகிறது இதில் நாம் வேரியேஷனை காண முயற்சிக்கிறோம் இங்கு நாம் தடிமன்இன்வலூட் ப்ரோபைல் ஆகியவற்றை அளவிட முயற்சிக்கிறோம் ஒப்பீட்டு தொழில்நுட்பத்தில் இதுவும் ஒன்றாகும் இது ப்ரோபைல் டூத் திக்னஸ் ஆகியவற்றை அளவிடுகிறது பிறகு காம்போசைட் கியர் இன்ஸ்பெக்சன் மற்றும் பார்க்கின்சன் கியர் டெஸ்டர் ஆகியவற்றை பார்த்தோம் கலப்பு முறையில் நாம் இரண்டு அல்லது மூன்று பிழைகளை ஒன்றாக அளவிட்டோம் மாணவர்களுக்கான பணி இங்கே நாம் செய்ய வேண்டியது இயர் மெஷின் இருக்கும் இடத்தில் இந்த மெக்கானிக்கல் அமைப்பை எடுக்க முயற்சிப்போம் இந்த கியர் மிஷினை மாற்றுவோம் கியர் அமைப்பினை எந்த வகையிலாவது மாற்றி அதன் மெக்கானிக்கல் அமைப்பின் செயல்திறனை காணவும் அடுத்தது ஆட்டோமொபைல் இன் பின்புற சக்கர அச்சை காண்போம் அதாவது ட்ரக்கை காண்போம் இதில் ஏன் கியர் அச்சுகள் சந்திக்கவில்லை அவ்வாறுசந்திக்காததன் செயல்பாடு என்ன இதனை நீங்கள் ஆய்வு செய்யவும் அல்லது பிசிகல் ஆக பார்க்க முயன்றாலும் அதுவும் பாராட்டிற்குரியது மூன்றாவதாக உங்களிடம் ஹெர்ரிங்போன் உள்ளது நடைமுறையில் இவற்றின் ஐந்து குறைந்த பயன்களை கண்டறியவும் கடைசியாக அச்சுத்துறையில் கியர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன தொடர்ச்சியான வேலை இதில் இருந்தபோதிலும் அதிகப்படியான வியர் ஐஇந்த கியர் கொண்டிருப்பதில்லை எவ்வாறு இது நடக்கிறது என்பதை காணவும் இவை கியர் உடன் இணைக்கப்பட்ட 4 விஷயங்கள் எனவே இதனுடன் கியரை ஐ காண முயலுங்கள் அச்சுத்துறையில் பயன்படுத்தப்படும் கியர் இன் வகைகள் கியர் இன் எண்ணிக்கையை எழுத முயற்சிக்கவும் இதன் மூலம் நீங்கள் கியர் என்றால் என்ன கியர் இன் முக்கியத்துவம் கியர் இல் உள்ள சிக்கல்கள் அதன் பயன்பாடுகள் ஆகியவற்றை உணரலாம் மிக்க நன்றி